வணக்கம் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அண்ட் இன்டர்நெட் ப்ரோடோகால் குறித்த விவாதத்தை தொடர்வோம் லேயர் 2 அல்லது டேட்டா லிங்க் லேயர் குறித்து விவாதித்தோம் டேட்டா லிங்க் லேயர் 2 இல் ப்லொவ் கன்றோல் ஏறார் கன்றோல் முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும் தவிர பாக்கெட்டுகளை மாற்ற வேண்டும் அல்லது பிரேம் லேயர் 2 மட்டத்தில் அனுப்பப்பட வேண்டும் நாம் புரிந்துகொண்டபடி எந்தவொரு அப்பர் லேயர் பாக்கெட்டும் இறுதியாக இந்த டேட்டா லிங்க் லேயர்க்கு பேலோடாக மாறும் சில லேயர் 2 வழிமுறைகள் மூலம் அடுத்த ஹாப்பிற்கு அனுப்பப்பட வேண்டும் அல்லது வேறு அர்த்தத்தில் லொஜிக்கல் அட்ரஸ் எதுவாக இருந்தாலும் பாக்கெட்டை அனுப்ப நெக்ஸ்ட் ஹாப் பிஸிக்கல் அட்ரஸ்க்கு தீர்க்கப்பட வேண்டும் அல்லது பிரேம் ஒரு ஹோஸ்டிலிருந்து அடுத்த ஹோஸ்டுக்கு அடுத்த ஹாப்பிற்கு அனுப்ப வேண்டும் அது ரௌட்டர் டு ரௌட்டர் ரௌட்டர் டு சுவிட்ச் சுவிட்ச் டு ரௌட்டர் மற்றும் சிஸ்டம் டு சுவிட்ச் எதுவுமே சரியானது அதனால்தான் வரவிருக்கும் இரண்டு விரிவுரைகளில் லேயர்2 நிகழ்வுகளின் வெவ்வேறு ப்ரோடோகால்களைப் பார்ப்போம் எனவே ARP RARP BOOTP DHCP இந்த ப்ரோடோகால்களில் சில எங்கள் முந்தைய விரிவுரைகளிலும் விவாதித்திருக்கலாம் அல்லது நாங்கள் அப்பர் லேயர் விஷயங்களைப் பற்றி விவாதித்தபோது லேயர்2 நிலை மாறுதல் அல்லது டேட்டா லிங்க் லேயர் நிலை மாறுதலுடன் நேரடி இணைப்புகளைக் கொண்டுள்ளது என்று உணர்ந்தேன் எனவே இது லேயர்2 அல்லது டேட்டா லிங்க் லேயர் நிலை பார்வையில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தோம் எனவே முதல் ப்ரோடோகால்களைப் பார்த்தால் இது முக்கியமானது அட்ரஸ் ரெசல்யூசன் புரோட்டோகால் சில நேரங்களில் எங்கள் ஐபி நெட்வொர்க் அல்லது ஐபி லேயருக்கான துணை நெறிமுறை என்றும் அழைக்கப்படுகிறது அல்லது 3 வது லேயர் இணைய புரோட்டோகால் என்று நாங்கள் கூறுகிறோம் எனவே கொடுக்கப்பட்ட நெட்வொர்க்கில் உள்ள 2 இயந்திரம் ஒருவருக்கொருவர் ஐபி அட்ரஸ் தெரிந்தால் மட்டுமே தொடர்பு கொள்ள முடியும் இது கீழ்நிலை ஐபி அட்ரஸ் அவர்களுக்குத் தெரியாவிட்டால் அவர்களால் தொடர்பு கொள்ள முடியாது இணைப்பு ரீதியான தொடர்பு இல்லாவிட்டால் சரியாக தொடர்பு கொள்ள முடியாது எனவே முதலில் இணைப்பு இருக்க வேண்டும் அது கம்பி அல்லது வயர்லெஸ் எதுவாக இருந்தாலும் ஆனால் ஒரு இணைப்பு இருக்க வேண்டும் இணைப்பு இல்லை என்றால் மேல் லேயர் நீங்கள் எதைச் செய்தாலும் சரியாக தொடர்பு கொள்ள முடியாது இதேபோல் ஐபி அட்ரஸ் உங்களுக்குத் தெரியாவிட்டால் அதை அடுத்த ஹாப்பிற்கு தள்ள முடியாது எனவே உயர் மட்ட ஐபி அட்ரஸ்லிருந்து இந்த குறைந்த நிலை MAC அட்ரஸ் அல்லது ஐபி அட்ரஸ்க்கு மேப்பிங் செய்ய ARP உதவுகிறது சில நேரங்களில் நெட்வொர்க் அட்ரஸ் அல்லது ஹார்ட்வர் அட்ரஸ் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே சரி என்று சொல்லலாம் இந்த ARP இவற்றை ஒரு லொஜிக்கல் அட்ரஸ்லிருந்து இந்த பிஸிக்கல் அட்ரஸ்க்கு மாற்றும் இப்போது ARP என்றால் என்ன முதலில் பார்ப்பது ஒவ்வொரு இயந்திரமும் ஒவ்வொரு சிஸ்டம் யும் ஒரு பிசி அல்லது சர்வர் அல்லது லேப்டாப் அல்லது பல இடைமுகங்களைக் கொண்ட ரௌட்டர் போன்றவை நெட்வொர்க் இயக்கப்பட்ட எந்த சாதனங்கள் அல்லது பிரிண்டர் அல்லது நெட்வொர்க் இயக்கப்பட்ட எந்த சாதனங்களுக்கும் ஒரு லொஜிக்கல் அட்ரஸ் அல்லது ஐபி அட்ரஸ் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பிஸிக்கல் அட்ரஸ் உள்ளது பொதுவாக ஐபிவி 4 க்கு இது 4 பைட் அட்ரஸ் என்றும் இது 6 பைட் அட்ரஸ் அல்லது பிஸிக்கல் அட்ரஸ் என்றும் பார்த்தோம் ஒரு சாதனத்தின் பிஸிக்கல் அட்ரஸ் தனித்துவமானது என்பதையும் அறிந்தோம் இது ஹார்ட்வர் உற்பத்தியாளரால் வழங்கப்படுகிறது எனவே மீண்டும் சொல்கிறேன் அந்த பிஸிக்கல் அட்ரஸ்யை குளோன் செய்வதில் சிக்கல்கள் உள்ளன அந்த சிக்கல்களுக்கு செல்லவில்லை ஆனால் நெட்வொர்க் டிவைஸ் பிஸிக்கல் அட்ரஸ் ஒரு தனித்துவமானது அதேசமயம் ஒரே நேரத்தில் லொஜிக்கல் அட்ரஸ் போன்ற பல இருக்கலாம் ஆனால் இது எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரௌட்டர் கவனித்துக்கொள்கிறது இது தனிப்பட்ட ஐபி பிளாக் எனவே தனியார் ஐபி தொகுதி ஒரே மாதிரியாக இருக்கலாம் 10 டாட் 4 டாட் 10 டாட் 90 வெவ்வேறு இடங்களில் இருக்கலாம் ஆனால் தனியார் ஐபிக்கள் திசைதிருப்ப முடியாதவை எனவே மற்றவர்களுடன் மோதுவதில் சிக்கல் இல்லை ஆயினும்கூட பிஸிக்கல் அட்ரஸ்கள் தனித்துவமானது இப்போது நான் என்ன செய்ய விரும்புகிறேன் நான் பாக்கெட்டை இங்கிருந்து இங்கே அனுப்ப விரும்பினால் இந்த லொஜிக்கல் அட்ரஸ்யை அறிந்தால் மட்டுமே போதாது இந்த விஷயத்திற்கான லேயர்2 இன் அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட பாக்கெட் அல்லது சட்டத்திலிருந்து பிஸிக்கல் அட்ரஸ்யை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே லொஜிக்கல் அட்ரஸ் மட்டுமே எனக்குத் தெரிந்தால் அதைத் தீர்க்க வேண்டும் எனவே பொதுவாக என்ன நடக்கும் உங்களிடம் நிலையம் A மற்றும் B உள்ளது நீங்கள் A நிலையத்திற்கு அனுப்ப விரும்புகிறீர்கள் இது லொஜிக்கல் அட்ரஸ் அல்லது ஐபி அட்ரஸ் மற்றும் அவரது பிஸிக்கல் அட்ரஸ் அல்லது MAC அட்ரஸ் என்பதை அறிய விரும்புகிறீர்கள் அங்கு அதன் லொஜிக்கல் அட்ரஸ் அல்லது ஐபி அட்ரஸ் தேவை என்று சொல்ல விரும்பும் இடத்திற்கு இந்த ஐபி அட்ரஸ் அறியப்படுகிறது இது ஆனால் b இன் பிஸிக்கல் அட்ரஸ் அதற்குத் தெரியாது எனவே அதற்காக ஒரு தீர்மானம் அல்லது தீர்வு தேவை எனவே இந்த ஐபி 10 டாட் 4 டாட் 90 91 MAC அட்ரஸ் அது பதிலளிக்க வேண்டும் அல்லது வேறு யாராவது அதை சொல்வார்கள் இந்த ஐபி இந்த விஷயங்கள் எனவே சில அட்ரஸ் அட்ரஸ் ரெசல்யூசன் புரோட்டோகால் இருக்க வேண்டும் சரியாக ARP செய்கிறது எனவே ARP கோரிக்கையைப் போல இங்கிருந்து இங்கே அல்லது இங்கே கோப்புகள் மாற்றப்படும்போது வெவ்வேறு நிலை ARP கோரிக்கை தேவைப்படுகிறது எனவே பாக்கெட் அல்லது சட்டகத்தை மாற்ற இரு தரப்பினரின் பிஸிக்கல் அட்ரஸ்யையும் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே ARP கோரிக்கை இருந்தால் மற்றும் ARP பதில் இருந்தால் யாரோ இந்த முதல் முனையத்தை கோருகிறார்கள் என்று அர்த்தம் அதுதான் உங்கள் பிஸிக்கல் அட்ரஸ் எனவே கோரிக்கையும் பதிலும் அந்த உரிமையைப் போலவே இருக்கும் எனவே வேறு அர்த்தத்தில் ஒரு லொஜிக்கல் அட்ரஸ் அல்லது ஐபி அட்ரஸ் இருந்து பிஸிக்கல் அட்ரஸ்க்கு என்ன செய்தோம் என்பதைப் பார்த்தால் இது கீழ்நிலை விஷயம் ARP அல்லது அட்ரஸ் ரெசல்யூசன் புரோட்டோகால் எல்லாவற்றையும் சரியாகச் செய்கிறது மறுபுறம் தலைகீழ் ARP என்ற கருத்து உள்ளது அது RARP என அழைக்கப்படுகிறது எனவே கொடுக்கப்பட்ட பிஸிக்கல் அட்ரஸ்க்கு ஒரு லொஜிக்கல் அட்ரஸ்யை சரியாக அறிய விரும்புகிறேன் எனக்கு ஒருவித டெர்மினல் இருந்தால் டம் டெர்மினல் அல்லது அமைப்புகள் என்று சொல்லுங்கள் எனக்கு பிஸிக்கல் அட்ரஸ் உள்ளது ஏனெனில் என்னிடம் இன்டர்பேஸ் கார்டு உள்ளது ஆனால் வேறு யாராவது எனக்கு லொஜிக்கல் அட்ரஸ்யை கொடுக்க வேண்டும் இந்த டெர்மினலயோ அல்லது சிஸ்டம்களையோ இந்த நெட்வொர்க் உடன் இணைத்துள்ளேன் என்று தெரியவில்லை பின்னர் ஐபி அட்ரஸ் எங்கே என்று எனக்குத் தெரியாது ஒன்று நான் சிஸ்டம் நிர்வாகியிடம் ஐபி அட்ரசையைக் கேட்கிறேன் அவர் ஐபி அட்ரசையைக் கொடுக்கிறார் அல்லது ஒரு RARP சேவையகம் இருக்கலாம் அங்கு எனக்கு ஒரு லொஜிக்கல் அட்ரஸ்யைக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவே இது எனது நெட்வொர்க் அட்ரஸ் இந்த நெட்வொர்க்கின் லொஜிக்கல் அட்ரஸ்யை கொடுக்கும் குறிப்பாக அவற்றின் சொந்த உள்ளமைவு சேமிக்கப்படாத ஊமை டம் டெர்மினல்ளுக்கு இது உண்மை துவக்க அல்லது பூட்ஸ்ட்ராப்பின் போது இது ஐபி அட்ரசையைக் கோருகிறது எனவே வேறு அர்த்தத்தில் சில தலைகீழ் தீர்மானம் தேவைப்படுகிறது வேறு சில காட்சிகள் உள்ளன அதை அறிய விரும்புகிறேன் விஷயங்களின் லொஜிக்கல் அட்ரஸ் என்ன விஷயங்களிலிருந்து ஒரு கோரிக்கையைப் பெற்றிருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட அமைப்பின் லொஜிக்கல் அட்ரஸ்யை அறிய விரும்புகிறேன் எனவே இந்த RARP முக்கியமானது இப்போது TCP IP புரோட்டோகால் தொகுப்பில் விவாதிக்கும்போது இந்த ARP அல்லது RARP சரியாக அமர்ந்திருக்கிறது அதைப் பார்ப்பதற்கான ஒரு வழி அவை ஐபி மற்றும் MAC அடுக்கு அல்லது டேட்டா லிங்க் லேயர்க்கு இடையிலான இடைமுகமாகும் ஏனெனில் ஒரு பக்கம் அவை இந்த ARP அல்லது RARP க்கு அந்த ஐபி அட்ரஸ்கள் உள்ளன இது உங்கள் சட்ட அட்ரஸ்லீகல் அட்ரஸ் இது ஒரு நெட்வொர்க் லேயர் இன் நிகழ்வு ஆகும் இது மறுபுறம் பிஸிக்கல் லேயர் விஷயங்களைக் கொண்டுள்ளது சில நேரங்களில் இது சில இலக்கியங்களிலும் உள்ளது மற்றும் இது ஐபிக்கு ஒரு துணை புரோட்டோகால் என குறிப்பிடப்படுகிறது எனவே டேட்டா லிங்க் லேயரில் ஒருவித அட்ரஸ் ரெசல்யூசன்செய்ய இது நேரம் 0914 ஐப் பார்க்கவும் உதவுகிறது எனவே வேறு அர்த்தத்தில் பார்ப்போமேயானால் சில இலக்கியங்கள் இது ஐபி மற்றும் டேட்டா லிங்க் லேயர்க்கு இடையில் இருக்கும் ஒரு புரோட்டோகால் என்பதைக் கண்டுபிடிக்கும் இருப்பினும் இது இடையில் உள்ளது இது ஐபி அட்ரஸ்யை பிஸிக்கல் அட்ரஸ்க்கும் பிஸிக்கல் அட்ரஸ்யை ஐபி அட்ரஸ்க்கு தலைகீழாகவும் தீர்த்தது எனவே ARP ஒரு ஐபியை அதன் பிஸிக்கல் அட்ரஸ் உடன் அல்லது லேன் போன்ற பொதுவாக இயற்பியல் நெட்வொர்க்குடன் இணைக்கிறது ஒவ்வொன்றும் ஒரு லேன் அல்லது ஒரு இணைப்பில் உள்ள ஒவ்வொரு சாதனமும் பிஸிக்கல் அல்லது ஸ்டேஷன் அல்லது நெட்வொர்க் அட்ரஸ் ஆல் அடையாளம் காணப்படுகின்றன இது பொதுவாக என் சியில் பதிக்கப்படுகிறது அதைப் பற்றி விவாதிக்கும்போது ஹார்ட்வர் அட்ரஸ் உடன் வரும் நெட்வொர்க் இன்டர்பேஸ் கார்டு ஆகும் மேலும் இந்த ARP கூட்டாளிகள் ஐபி அட்ரஸ்யை பிஸிக்கல் அட்ரஸ் அல்லது MAC அட்ரஸ் ஹார்ட்வர் அட்ரஸ் நெட்வொர்க் அட்ரஸ் உடன் இணைக்க உதவுகிறார்கள் சி அச்சிடப்பட்ட அட்ரஸ் அல்லது என் சி அட்ரஸ் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே பிஸிக்கல் அட்ரஸ் மொழிபெயர்ப்பிற்கான லொஜிக்கல் அட்ரஸ்யை நிலையான முறையில் செய்ய முடியும் இது எனது லொஜிக்கல் அட்ரஸ் இது எனது பிஸிக்கல் அட்ரஸ் இன்தொகுப்பு பார்க்க நேரம் 1032 அதே அமைப்புகள் உள்ளன எல்லாமே கட்டமைக்கும்போது நன்றாக இருக்கிறது அது நேராக முன்னோக்கி இருப்பது மட்டுமல்லாமல் இந்த அட்ரஸ் தீர்மானத்தில் நேரத்தையும் அமைக்கிறது ஆனால் உண்மையில் அது அப்படி இல்லை இது நீங்கள் ஒரு டைனமிக் நெட்வொர்க்கைத் தேடுகிறீர்கள் அது ஒரு பெரிய நெட்வொர்க்காக மாறுகிறது அதாவது நீங்கள் எல்லா இடங்களிலும் மாற்ற வேண்டிய விஷயங்கள் உள்ளன மற்றும் விஷயங்களின் வகை உள்ளது எனவே இந்த ARP இந்த மாறும் தன்மை சிஸ்டத்தில் கொண்டு வரப்படுகிறது எனவே நாம் பேசும்போது ஒரு சிஸ்டம் A உள்ளது சிஸ்டம் B ஐப் பற்றி அறிய விரும்புகிறது அது என்ன செய்கிறது சிஸ்டம் A க்கு எது ஐபி அட்ரஸ் மற்றும் பிஸிக்கல் அட்ரஸ் என்று தெரியாது எனவே ஒரு நெட்வொர்க்கில் சிஸ்டம் A சிஸ்டம் B க்கு ஏதாவது அனுப்ப விரும்புகிறது இது அதே நெட்வொர்க்கில் உள்ளது இது ஒற்றை ஹாப் தொலைவில் உள்ளது ஆனால் A இன் விஷயங்களின் பிஸிக்கல் அட்ரஸ் என்னவென்று தெரியவில்லை எனவே இது லேயர்2 சட்டகத்தை B க்கு அனுப்ப முடியாது முதலில் என்ன செய்ய வேண்டும் இந்த ஐபி உடன் யாராவது இருக்கிறார்கள் என்று கூறும் ARP கோரிக்கையை அனுப்புங்கள் மேலும் பிஸிக்கல் அட்ரஸ்யை அனுப்பவும் என்று கோரிக்கை விடுக்கலாம் இந்த ARP கோரிக்கை பொதுவாக எல்லோருக்கும் ஒளிபரப்பப்படுகிறது ஏனெனில் இந்த விஷயங்கள் எங்கே இருக்கும் என்று தெரியவில்லை அதேசமயம் ஐபி அட்ரஸ் உடன் யாருடைய பிஸிக்கல் அட்ரஸ் பொருந்துகிறது என்பதை ஒரே ஒரு நபர் மட்டுமே பதிலளிப்பார் எனவே ARP பதில் என்பது ஒரே மாதிரியானது இது B இன் பிஸிக்கல் அட்ரஸ் உடன் A 4 6 E என பதிலளிக்கிறது எனவே இது ARP பாக்கெட் அமைப்பு அல்லது பாக்கெட் வடிவம் ஒன்று ஹார்ட்வர் வகை ப்ரோடோகால் டைப் ஹார்ட்வர் லென்த் ப்ரோடோகால் லென்த் ஆப்ரேஷன் டைப் எண் 1 கோரிக்கைக்கு பயன்படுத்தப்படலாம் பதிலுக்கு 2 பயன்படுத்தலாம் பின்னர் நமக்குத் தேவையானது அனுப்புநர் ஹார்ட்வர் அட்ரஸ் அனுப்புநர் ப்ரோடோகால் அட்ரஸ் A முதல் B என்றால் ஹார்ட்வர் அட்ரஸ் B இன் ஹார்ட்வர் அட்ரஸ் மற்றும் ப்ரோடோகால் அட்ரஸ்யை செயலாக்குகிறது பின்னர் ஹார்ட்வர் அட்ரஸ் மற்றும் ப்ரோடோகால் அட்ரஸ்யை குறிவைக்கிறது எனவே சில விஷயங்கள் இங்கே தேவைப்படுகின்றன ஒரு ARP கோரிக்கையை அனுப்பும்போது என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை அவை அனைத்து பூஜ்யங்கள் எனவே இலக்குகளின் ஹார்ட்வர் அட்ரஸ் என்ன என்பது தெரியவில்லை ARP கோரிக்கை அதைத்தான் தேடுகிறது எனவே ஈத்தர்நெட் வகைக்கான ஹார்ட்வர் அட்ரஸ் பொதுவாக மதிப்பு 1 IPV4 க்கான புரோட்டோகால் டைப் முதன்மையானது இது 0x அதாவது 800 ஆகும் ஹார்ட்வர் லென்த் என்பது இந்த வழக்கில் ஈத்தர்நெட் அட்ரஸ்யின் லென்த் 6 ஆகும் புரோட்டோகால் லென்த் என்பது ஐபி அட்ரஸ் லென்த் அதாவது 4 ஆகும் இவை செயல்பாடுகளில் ஏதேனும் ஒன்று அதாவது கோரிக்கை அல்லது பதில் இவை இரண்டில் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் கோரிக்கைக்கு ஒன்று எனவும் பதில் இருக்கு இரண்டு எனவும் வரையறுக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த ARP பாக்கெட் எப்படி இருக்கும் ARP பாக்கெட் ஒரு ஈத்தர்நெட் சட்டத்திற்குள் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது விஷயங்களுக்கு ஒரு பேலோடாக மாறும் மீதமுள்ள இந்த முன்னுரையை நினைவில் வைத்திருப்பீர்கள் எஸ் டி என்பது 8 பைட் டெஸ்டினேஷன் அட்ரஸ் மற்றும் இதில் பல விஷயங்கள் உள்ளன இவை அனைத்தும் சரியாக உட்பொதிக்கப்பட்டுள்ளது இது ஈத்தர்நெட் சட்டமாகும் இந்த ஈத்தர்நெட்டின் வகை புலம் 0x0806 ஆகும் நாம் மேலே குறிப்பிட்ட படி நான்கு வகையான வழக்குகள் உள்ளன முதலாவது என்னவென்றால் உங்களிடம் ஒரு நெட்வொர்க்கில் உள்ள ஒரு முனை அதே நெட்வொர்க்கில் அல்லது வேறு நெட்வொர்க்கில் உள்ள வேறு ஒரு முனைக்கு ஒரு பாக்கெட் செல்ல விரும்பப்படுகிறது அப்பொழுது பாக்கெட் சேரவேண்டிய ஐபி அட்ரஸ் அதாவது டெஸ்டினேஷன் அட்ரஸ் டேட்டா கிராமில் பொதித்து வைக்கப்பட்டுள்ளது இங்கே ஹோஸ்ட் மற்றொரு நெட்வொர்க்கில் மற்றொரு ஹோஸ்டுக்கு ஒரு பாக்கெட்டை அனுப்ப விரும்புகிறதுஇது ஒரு ஹோஸ்ட் பாக்கெட்டுகளை ரௌட்டர்க்கு அனுப்பும் அதுவே ஹோஸ்ட் மற்ற நெட்வொர்க் இல் இருந்தால் பாக்கெட் ரௌட்டர்க்கு அனுப்பும் எனவே டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் இந்த வழக்கில் ஒரு ரௌட்டர் இன் ஐபி அட்ரஸ் ஆகும் எனவே ஒரு ரவுட்டர் அந்த பாக்கெட்டுகளை அடுத்த நெட்வொர்க்கில் உள்ள கோஸ்ட்க்கு அனுப்புகிறது எனவே இது இரண்டு ரௌட்டர்க்களுக்கு இடையேயான உரையாடல் ஆகும் இது தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று இறுதியாக ரவுட்டர் அனுப்பப்பட வேண்டிய பாக்கெட்டுகளை அந்த ஹோஸ்ட்ற்கு அனுப்பி வைக்கிறது அதாவது ஹோஸ்ட் ஒரே நெட்வொர்க்கில் இருக்குமே யானால் நேரடியாகவும் அல்லது வேறு ஒரு நெட்வொர்க்கில் இருக்கும்பொழுது லேயர்3 சாதனங்கள் மூலமாகவும் அனுப்பி வைக்கப்படுகிறது இது நான்காவது விஷயம் இப்போது தற்செயலாக ரவுட்டர் ஐ பார்த்தால் ரவுட்டர் பல இடைமுகங்களைக் கொண்டுள்ளது பொதுவாக ஒரு ரவுட்டர் 4 இடைமுகங்களைக் கொண்டுள்ளது எனவே 4 இடைமுகங்கள் 4 ஐபி அட்ரஸ் இது 4 என்ஐசி கார்டு அல்லது வேறு அர்த்தத்தில் 4 பிஸிக்கல் அட்ரஸ் அல்லது லொஜிக்கல் அட்ரஸ்யைக் கொண்டுள்ளது என்று அது கூறுகிறது எனவே பதிலுக்கு ரவுட்டர் பலவற்றைக் கொண்டிருக்கலாம் அல்லது இந்த வகையான இடைமுகங்களைக் கொண்டிருக்கலாம் இப்போது அது ஒரு ரவுட்டர் மற்றொரு பாதைக்கு அதாவது எந்த பாதையை பின்பற்றுகிறது என்று இணைப்பு உள்ளது ஹார்ட்வர் அட்ரஸ் ஐ திரும்பப் பெறுவதற்கு எந்த குறிப்பிட்ட இன்டர்பேஸ் ஹார்ட்வர் அட்ரஸ்யைத் தீர்க்க வேண்டும் என்பதைப் பொறுத்தது இதனால் சட்டத்தை விஷயங்களுக்கு அனுப்ப முடியும் எனவே இந்த 4 வழக்குகள் சாத்தியமான அனைத்து சேர்க்கைகளையும் கையாள முடியும் இப்போது மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டு குறிப்பு நேரம் 1706 ஐபி அட்ரஸ் 130 23 43 20 மற்றும் பிசிகல் அட்ரஸ் உடன் ஒரு ஹோஸ்டைப் பார்த்தால் ஐபி அட்ரஸ் உடன் மற்றொரு ஹோஸ்டுக்கு அனுப்ப ஒரு பாக்கெட் அல்லது லேயர்2 ஃபிரேம் உள்ளது மற்றும் பிசிகல் முகவரி ஆரம்ப மூல அமைப்பு டெஸ்டினேஷன் அனுப்பும் போது ஆரம்பத்தில் உள்ள அட்ரஸ் சரியாகத் தெரியவில்லை 2 ஹோஸ்ட் ஒரே ஈத்தர்நெட் நெட்வொர்க்கில் உள்ளன அந்த ரவுட்டர் முதலியன ARP ஐக் காண்பிக்க தேவையில்லை ARP கோரிக்கையையும் பதிலையும் பார்க்க விரும்புகிறேன் எனவே நீங்கள் ARP கோரிக்கை பாதையைப் பார்த்தால் என்ன நடக்கிறது இலக்கின் ஹார்ட்வர் அட்ரஸ் என்ன என்பது தெரியாது 130 23 43 20 எனவே இவை விஷயங்கள் உட்பொதிக்கப்பட்டவை இது x இல் 130 23 43 20 என அறியப்படுகிறது மேலும் 120 23 43 25 எங்கே டெஸ்டினேஷன் என்றும் அறியப்படுகிறது இதுவும் உட்பொதிக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு ARP பாக்கெட்டை உருவாக்கி அதை ஒளிபரப்புகிறோம் அந்த ஐபி அட்ரஸ் இன் உரிமையாளர் யார் என்று தெரியவில்லை இப்போது கூட்டாளிகளில் ஒருவர் இதை பெறும்போது அதன் விஷயங்கள் பொருந்துகின்றன எனவே அதன் சொந்த அட்ரஸ் எதுவாக இருந்தாலும் அதற்கான டெஸ்டினேஷன் இந்த ஹார்ட்வேர் அட்ரஸ் மற்றும் ஐபி போன்றவை எனவே இது ஒரு வரைபடமாக இருப்பதை காண்கிறீர்கள் மீதமுள்ளவை சரியான வரைபடத்துடன் உள்ளன பின்னர் லேயர்2 மட்டத்தில் ஒளிபரப்பு தேவையில்லை என்று தெரியும் பின்னர் ஒரு யூனிகாஸ்ட் செய்ய முடியும் ஏனென்றால் எங்கு சரியாக அனுப்பப்பட வேண்டும் என்று தெரியும் எனவே இது மீண்டும் ஈத்தர்நெட் பாக்கெட்டாக மாறி ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நெட்வொர்க்கில் தள்ளப்படுகிறது அதனால்தான் என்னால் விஷயங்களைச் செய்ய முடியும் எனவே இது ஒரு ARP கோரிக்கை மற்றும் விஷயங்களுடன் தொடர்புடைய ARP பதில் ப்ராக்ஸி ஏஆர்பி என்று ஒரு கருத்து உள்ளது எனவே நடைமுறைக்குச் செல்வதற்கு முன்பு அதை மீண்டும் செய்கிறேன் இது புரோட்டோகால் பாக்கெட்டாக இருந்தது அது நிரப்பப்பட்டவுடன் அது அடிப்படையில் ஈதர்நெட் விஷயத்தின் பேலோடாக மாறும் நாங்கள் ஈத்தர்நெட்டைக் கருத்தில் கொண்டுள்ளோம் 4 வழக்குகள் இருக்கலாம் ஒன்று ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் ஹோஸ்ட் டு ரவுட்டர் ரவுட்டர் டு ஹோஸ்ட் மற்றும் ரவுட்டர் டு ரவுட்டர் எனவே இது ஒரே நெட்வொர்க்கில் அல்லது வேறுபட்ட நெட்வொர்க்கில் இருக்கலாம் மற்றும் விஷயங்களை அடிப்படையாகக் கொண்டது இந்த விஷயங்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதைப் பார்க்க முயற்சிக்கிறோம் ஐபி மற்றும் ஹார்ட்வர் அட்ரஸ்யைக் கொண்டிருக்கும் அந்த ஆதாரம் உள்ளது அதேசமயம் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ்யைக் கொண்டிருக்கும் ஆனால் ஹார்ட்வேர் அட்ரஸ் அதனிடம் இருக்காது எனவே அதன்படி பாக்கெட் நிரப்பப்பட்டால் இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள இந்த விஷயம் தெரியாதது பின்னர் அது நிரப்பப்பட்டதும் அது ஒரு ஒளிபரப்பு நடவடிக்கையில் நெட்வொர்க்கு அனுப்பப்படுகிறது ஏனெனில் ஐபி அட்ரஸ் தெரியவில்லை இந்த ஐபி அட்ரஸ் இன் உரிமையாளர் யார் என்பதை பற்றி தெரியவில்லை எனவே அது தள்ளப்பட்டவுடன் இந்த இயந்திரம் இதைப் படித்து அதைத் தீர்க்க விஷயங்களின் உரிமையாளர் யார் அதை ஒரு யூனிகாஸ்ட் பயன்முறையில் மீண்டும் பதிலளிக்கும் எனவே இது ஒரு ஒளிபரப்பு இங்கே நாம் ஒரு யூனிகாஸ்ட் பயன்முறையில் B முதல் A வரை பெறுகிறோம் இது ARP இன் கீழ்நிலை இந்த அட்ரஸ்யில் தீர்க்கப்படுகிறது இப்போது ஒரு ரௌட்டர் இல் இயங்கும் ப்ராக்ஸி ARP உள்ளது எனவே ப்ராக்ஸி ARP என்றால் என்ன என்று பார்க்க முயற்சிப்போம் இந்த சொல் அமைப்புகளின் குழுவிற்கான ப்ராக்ஸிகளைக் குறிக்கிறது எனவே இது அமைப்புகளின் குழுவுக்கு ப்ராக்ஸி செய்வது போல இப்போது ஒரு ரௌட்டர் இல் இயங்கும் ஒரு ப்ராக்ஸி ARP அதன் பின் இறுதியில் அமைப்புகளுக்கான எந்தவொரு புரதங்களுக்கும் எந்தவொரு வகைக்கும் ARP கோரிக்கைக்கு பதிலளிக்க முடியும் பாக்கெட் வரும்போது ப்ராக்ஸி ARP அதன் சொந்த MAC அட்ரஸ் உடன் அட்ரஸ் உடன் பதிலளிக்கிறது ரௌட்டர் அதை பொருத்தமான ஹோஸ்டுக்கு வழங்குகிறது அங்கு என்ன நடக்கிறது ஒரு ப்ராக்ஸி ஏஆர்பி பொதுவாக ஒரு ரௌட்டர் இல் இயங்குகிறது ஒரு முறைமைக்கு ஒரு கோரிக்கை வந்தால் அது ரௌட்டர் இன் பின்புறத்தில் உள்ளது அது அதன் சொந்த ஐபி அட்ரஸ் உடன் பதிலளித்தது அதாவது இது எல்லா அமைப்புகளையும் ப்ராக்ஸி செய்கிறது அல்லது கவனித்துக்கொள்கிறது இது பாக்கெட்டை உறிஞ்சி பின்னர் பாக்கெட்டை மீதமுள்ள பிணையத்திற்கு தள்ளும் ப்ராக்ஸி ARP ரௌட்டர் எந்த ARP கோரிக்கைக்கும் 141 26 56 21என்ற இலக்குக்கு சரியான பதிலைப் பெறுகிறது எனவே 3 அமைப்புகள் 21 22 23 உள்ளன இது விஷயங்களை ஆதரிக்கிறது எனவே பொருட்களைப் பெறும்போது அது விஷயங்களை வழங்குவதோடு அவர்கள் சார்பாகவும் பதிலளிக்கும் எனவே அங்கு என்ன நடக்கிறது அங்கே நிறைய நன்மைகள் இருப்பதைக் காண்போம் சில சந்தர்ப்பங்களில் நன்மைகள் மட்டுமல்ல அதைச் செய்ய வேண்டிய அவசியமும் உள்ளது எனவே இது ARP இன் சிறப்பு வழக்கு அங்கு ஒரு சேவையகம் விஷயங்களை கவனித்துக்கொள்கிறது எனவே ப்ராக்ஸி ஏஆர்பி அல்லது சில சமயங்களில் ப்ரோமிசிஎஸ் ஏஆர்பி அல்லது ஏஆர்பி ஹேக் என்பது ஒரு ஐபி நெட்வொர்க் முன்னொட்டை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பிசிகல் அட்ரஸ் ஐ வரைபடமாக்குவதற்குப் பயன்படுத்தப்படும் ஒரு நுட்பமாகும் இது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸிக்கல் அட்ரஸ்களுக்கு ஒரே நெட்வொர்க் அட்ரஸ் இடத்தைப் பயன்படுத்துகிறது ப்ராக்ஸி ARP ஐ இயக்கும் ரௌட்டர் R ஆல் இரண்டு நெட்வொர்க் A B இணைக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே ப்ராக்ஸி ARP R ஐப் பயன்படுத்துவது இரு நெட்வொர்க்குகளுக்கும் ஒரே நெட்வொர்க் ஐடியைப் பயன்படுத்தலாம் எனவே இது ப்ராக்ஸி ARP ஐ செய்யக்கூடிய விஷயம் எனவே இது ஒரு துணை நிகர முகமூடியுடன் எடுக்கப்படுகிறது ப்ராக்ஸி ARP உடன் இந்த குறிப்பிட்ட ரௌட்டர் மூலம் மற்றொரு நெட்வொர்க் பிபிபி நெட்வொர்க்காக இருக்கலாம் நெட்வொர்க் B மற்றும் பல எனவே இவை அந்த 2 நெட்வொர்க்கை இணைக்கின்றன அல்லது B மற்றும் B இரண்டிற்கும் ப்ராக்ஸி செய்கின்றன எனவே பிபிபி நெட்வொர்க்கில் ஹோஸ்டால் உருவாக்கப்படும் ARP கோரிக்கைகளுக்கு ரௌட்டர் R பதிலளிக்கிறது நெட்வொர்க் B உள்ளது மற்றும் டெஸ்டினேஷன் ஐபி நெட்வொர்க்கில் உள்ளது அதாவது அது சரியான MAC அட்ரசையை அனுப்புகிறது எனவே பிபிபி மூலம் எந்த ஹோஸ்ட் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை R அறிவார் எனவே இந்த ஹோஸ்ட்கள் ஒரே பிசிகல் நெட்வொர்க்கில் டெஸ்டினேஷன் ர்கெட் ஹோஸ்ட் என்று கருதுகின்றன அவற்றின் ARP அட்டவணைகளில் ரௌட்டர் MAC அட்ரஸ் டெஸ்டினேஷன் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் உடன் தொடர்புடையது நெட்வொர்க்கிங் திட்டத்தின் மீது ப்ராக்ஸி ஏஆர்பியின் நன்மை பல விஷயங்களை கையாள்வதில் உள்ளது என்ன நடக்கிறது அவ்வாறு செய்யும்போது அது ஒரே நெட்வொர்க்கில் உள்ளதைப் போல கருத்தில் கொள்ளலாம் பின்னர் ARP கோரிக்கையை அந்த ரௌட்டர்க்கு அனுப்புங்கள் இது இந்த B மற்றும் மறுபுறம் பதிலளிக்கும் இது விஷயத்தின் மற்ற பகுதியையும் கவனித்துக்கொள்கிறது இது நெட்வொர்க் A ஆகும் எனவே இருபுறமும் ப்ராக்ஸி செய்கிறது எனவே நான் ஒரு சிஸ்டம் யை அதிகரிக்க விரும்புகிறேன் ஒரு அமைப்பைக் குறைக்க விரும்புகிறேன் நெட்வொர்க் மதிப்பெண்களுக்குள் நான் கையாளுகிறேன் ARP அட்டவணை முதலியவற்றைப் புதுப்பிப்பதைப் பற்றி நான் கவலைப்படவில்லை இந்த வகை விஷயங்களை சரியாகக் கையாள்வதில் இது ஒரு முக்கிய நன்மை ஆகும் எனவே இரண்டாவதாக இந்த ரௌட்டர் ஐ எவ்வாறு கையாள்வது என்பதில் நிர்வகித்தல் இப்போது குவிந்துள்ளது அது மட்டுமல்லாமல் நாம் கொஞ்சம் அனுமதித்திருக்கிறோமா என்று பார்த்தால் அல்லது நீங்கள் அதைப் பார்க்கும் பரந்த அம்சத்தைப் பற்றி கொஞ்சம் நினைக்கும் பட்சத்தில் இப்போது என்னிடம் ஒரு கையாளுநர் இருக்கிறார் இதை யார் கட்டுப்படுத்த முடியும் என்பதை நான் கட்டுப்படுத்த முடியும் அல்லது நான் எதையாவது வைத்திருக்க விரும்பினால் இந்த ப்ராக்ஸி ARP தானே இருக்க முடியும் வேறு அர்த்தத்தில் இந்த ஒளிபரப்பு விஷயத்தை ஒரு பெரிய விஷயத்திற்கு நான் கட்டுப்படுத்த முடியும் எனவே நெட்வொர்க்கை ஒரு பெரிய அளவில் ஒளிபரப்பவும் கூட்டவும் இது கட்டுப்படுத்த முடியாது எனவே ARP தொகுதியைப் பார்த்தால் ஏஆர்பிக்கு என்ன வேண்டும் ஒன்று நான் அனுப்புவதற்கு அனுப்புநர் விஷயங்கள் தேவை ஆனால் செயல்பாட்டுக் கண்ணோட்டத்தில் அவை மிகவும் தற்காலிக சேமிப்பு அல்லது பயனுள்ள உரிமையாக இருக்காது ஒருமுறை அது இருக்கும் விஷயங்கள் என்ன சமீபத்திய தீர்மானம் என்ன என்று கேச்சிங் கொண்ட கேச் டேபிள் இருக்க முடியும் எனவே குறுகிய காலத்திற்குள் கோரிக்கை வந்தால் அது அந்த தற்காலிக சேமிப்பிலிருந்து மட்டுமே பதிலளிக்க முடியும் ARP வரிசை வெளியீட்டு தொகுதி உள்ளீட்டு தொகுதி மற்றும் கேச் கட்டுப்பாட்டு தொகுதி ஆகியவை இருக்க முடியும் இவை வழக்கமான தொகுதிகள் இது ஒரு ARP தொகுப்பில் உள்ளது அல்லது இது ARP மென்பொருள் தொகுப்பு என்று நான் சொல்ல முடியும் எனவே கேச் அட்டவணை ARP ஐபி அட்ரஸ் வாய்ப்புகளைத் தீர்த்துவிட்டால் சில நிமிடங்கள் கழித்து அதே ஐபி அட்ரசையைத் தீர்க்க ஒரு கோரிக்கை உள்ளது ARP திரும்பும்போது MAC அட்ரஸ் தற்காலிக சேமிப்பில் வைக்கப்படும் அதே ஐபி அட்ரஸ்க்கு அடுத்த கோரிக்கை வரும்போது அதன் தற்காலிக சேமிப்பைப் பார்த்து மீண்டும் பதிலளிக்கவும் எனவே இது நேரத்தை மிச்சப்படுத்துகிறது நெட்வொர்க் பான்ட் வித் ஐ சேமிக்கிறது கேச் அட்டவணையில் பொதுவாக வரிசை எண் உள்ளது இது ஏஆர்பி கோரிக்கையை உட்கார வைக்கிறது தீர்மானம் முடிவதற்கு எத்தனை முறை முயற்சிக்கப்பட்டுள்ளது அது வெளியேற்றப்பட்ட விஷயங்களுக்கு முன் எவ்வளவு நேரம் முயற்சி செய்யலாம் ஹார்ட்வர் அட்ரஸ் டெஸ்டினேஷன் ஹார்ட்வர் அட்ரஸ் மற்றும் ப்ரோடோகால் அட்ரஸ் ஐபி அட்ரஸ் எனவே ஐபி அட்ரஸ் மற்றும் வன்பொருள் அட்ரஸ் மேப்பிங் செயல்பாடு மற்றும் அந்த விஷயங்களை நிர்வகிக்க தேவையான பிற விஷயங்கள் உள்ளன எனவே தற்காலிக சேமிப்புகளின் வேலை நேராக முன்னோக்கி உள்ளது அங்கு வெளியீட்டு தொகுதி ஒரு கோரிக்கைக்காக ஒரு ஐபி பாக்கெட்டுக்காக காத்திருக்கிறது ஏற்கனவே உள்ள கோரிக்கையைத் தேடும் காசோலைகள் நுழைவு தீர்க்கப்பட்டால் அல்லது அந்த நுழைவு R ஆக மாறுகிறது என்று சொன்னால் எங்களிடம் ஏற்கனவே இந்த MAC அட்ரஸ் உள்ளது நுழைவு கண்டுபிடிக்கப்பட்டு ஸ்டேட் நிலுவையில் இருந்தால் பாக்கெட் டெஸ்டினேஷன் ஹார்ட்வர் அட்ரஸ் காணப்படும் வரை காத்திருக்கும் எனவே அதை தீர்க்க முடியும் அல்லது அது நிலுவையில் உள்ளது எனவே அசல் கேச் அட்டவணை அந்த எடுத்துக்காட்டுகளுக்குப் பயன்படுத்தப்படுகிறது சில உதாரணக் காட்சிகளைப் பார்த்தால் ஒரு நிலை உள்ளது வரிசை 5 நேரம் முடிந்த நேரம் 900 அதன் பிறகு அது வெளியேற்றப்படும் இது ப்ரோடோகால் ஐபி மற்றும் இது ஹார்ட்வர் அட்ரஸ் எனவே அதற்குள் கோரிக்கை வருமேயானால் எனவே அது நிலுவையில் இருந்தால் அது இன்னும் நிலுவையில் உள்ளது நிலுவையில் உள்ள சில விஷயங்களை தீர்க்கவும் இந்த நேரம் வெளியேறும் காலம் நடக்கிறது எனவே கால அவகாசம் முடிந்த பிறகு அந்த கேச் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டது எனவே இது விஷயங்களின் பழைய பதிப்பாகும் எனவே ARP வெளியீட்டு தொகுதி டெஸ்டினேஷன் அட்ரஸ் உடன் ஒரு ஐபி அடுக்கிலிருந்து ஒரு ஐபி அட்ரஸ்யைப் பெறுகிறது எனவே இது 114 டாட் 5 டாட் 7 டாட் 89 114 டாட் 5 டாட் 7 டாட் 89 என்று ஒரு தொகுதியைப் பெறுகிறது இது ஏற்கனவே காலத்திற்குள் தீர்க்கப்பட்டுள்ளது சுற்றப்பட்ட ஸ்டேட் R அட்டவணையில் அங்கே இருப்பதைக் காண்கிறது இது ஹார்ட்வர் அட்ரஸ்யைப் பிரித்தெடுக்கிறது ஹார்ட்வர் அட்ரஸ் பாக்கெட்டுகளை டேட்டா லிங்க் லேயர்க்கு அனுப்பும் இந்த கேச் அட்டவணை அப்படியே உள்ளது எனவே அதை மாற்றுவதற்கு எதுவும் இல்லை எனவே காட்சி 3 20 விநாடிகள் கழித்து ARP தொகுதிகள் 116 புள்ளி 1 புள்ளி 7 புள்ளி 22 டார்கெட்க்கு ஒரு ஐபி தரவுத்தளத்தைப் பெற்றன அது இல்லை அட்டவணையைச் சரிபார்த்து டெஸ்டினேஷன் அட்ரஸ் அட்டவணையில் சரியாக இல்லை என்பதைக் கண்டறியும் எனவே தொகுதி நிலுவையில் உள்ள மாநிலத்திற்கு ஒரு புதிய உள்ளீட்டைச் சேர்க்கிறது இது டெஸ்டினேஷன் என்கியூவில் புதிய வரிசையை உருவாக்குகிறது பாக்கெட் பின்னர் இலக்குக்கான டேட்டா லிங்க் லேயர்க்கு ARP கோரிக்கையை அனுப்புகிறது புதிய கேச் அட்டவணை இப்படி இருக்கும் 7 22 இன் புதிய நுழைவு உள்ளது 116 டாட் 1 டாட் 0 இது ஐபி நுழைவுடன் அந்த முயற்சி 1 உடன் ஒரு புதிய வரிசை உள்ளது எடுத்துக்காட்டு 4 பதினைந்து விநாடிகள் கழித்து ARP உள்ளீட்டு தொகுதி டெஸ்டினேஷன் IP 118 உடன் ARP பாக்கெட்டைப் பெறுகிறது 8 118 இருக்கிறதா என்று பார்ப்போம் 8 தொகுதி அட்டவணையை சரிபார்க்கிறது அது தீர்க்கப்பட்ட நிலையை மாற்றினால் ARP தொகுதிகள் டெஸ்டினேஷன் ஐபி கொண்ட ஒரு பாக்கெட்டைப் பெறுகின்றன இது தீர்க்கப்பட்ட தொகுதி மற்றும் இரண்டாவது மற்றும் 900 ஐ அமைக்கிறது தொகுதி MAC அட்ரஸ் அல்லதுஹார்ட்வர் அட்ரஸ்யை உள்ளீட்டில் சேர்க்கிறது இப்போது அது வரிசை 18 ஐ அணுகி பாக்கெட்டை வரிசையில் அனுப்புகிறது புதிய நுழைவு உள்ளது என்ன இருக்கிறது அது நிலுவையில் உள்ளது இப்போது அது விஷயத்தைப் பெறுகிறது 1 பின்னர் இது ஒரு ஐபி அட்ரஸ் 18 8 71 118 11 71 MAC அட்ரஸ் உடன் தீர்க்கிறது 25 விநாடிகள் கழித்து கேச் கட்டுப்பாட்டு தொகுதி ஒவ்வொரு பதிவையும் புதுப்பிக்கிறது தீர்க்கப்பட்ட 3 உள்ளீடுகளுக்கான நேர மதிப்புகள் 60 ஆல் குறைக்கப்படுகின்றன கடைசியாக தீர்க்கப்பட்ட கால அவகாசம் 25 ஆல் குறைக்கப்பட்டது நுழைவின் நிலை இலவசமாக தீர்க்கப்படுகிறது ஏனெனில் நேரம் முடிந்தது 0 எனவே நிலுவையில் உள்ள 3 ஒவ்வொன்றிற்கும் என்ன செய்கிறோம் இது ஒருவிதமான வீட்டை வைத்திருக்கும் விஷயம் அது கிடைத்தவுடன் காலக்கெடு குறைவு நேரத்தை குறைக்கிறதா என்று சரிபார்க்கிறது அல்லது அது நேரம் முடிந்தால் அதை காலாவதியாகி அதை இலவசமாக்கினேன் பின்னர் புதிய அட்டவணை இப்படி ஆகிறது எனவே அது தொடர்கிறது நீங்கள் இதைப் பார்க்கிறீர்கள் அட்டவணை இந்த ஐபியை ஒரு MAC அட்ரஸ் உடன் கையாளுகிறது மேலும் இது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் புதுப்பிக்கப்படும் இப்போது எந்த கோரிக்கையும் முதலில் அட்டவணையை அணுகவும் எனவே இது முக்கியமானது இந்த ARP கேச் அட்டவணை அல்லது ARP அட்டவணை முக்கியமானது ஏனெனில் அது சரியான பராமரிப்பை அளிக்கிறது நீங்கள் அனுப்பினால் டேட்டா லிங்க் லேயர் இல் ஒட்டுமொத்த தகவல்தொடர்பு செயல்முறையை இது செய்கிறது வேறு அர்த்தத்தில் இந்த உரிமையை கையாள அனைத்து அப்பர் லேயர் விஷயங்களிலும் மிகவும் திறமையானவை எனவே இப்போது நாம் என்ன பார்த்தோம் ஒரு அப்பர் லேயர் அட்ரஸ் அதே நேரத்தில் அப்பர் லேயர்லிருந்து வரும் பாக்கெட் அல்லது இந்த அட்ரஸ் ஹார்ட்வர் அட்ரஸ்க்கு தீர்க்கப்பட வேண்டும் அதனால் அது அடுத்த ஹாப்பிற்கு மாற்றப்படும் எனவே நான் மீண்டும் சொல்கிறேன் இடமாற்றம் செய்ய நான் அந்த மட்டத்தில் தேவைப்பட வேண்டும் இது ஹார்ட்வர் தீர்மானங்களை சமன் செய்வதற்கான அடுக்கு அது முடிந்ததும் பாக்கெட் அனுப்பப்படுகிறது அல்லது அடுத்த ஹாப்பிற்கு மாறுகிறது எனவே இவற்றைக் கொண்டு இந்த தற்போதைய விரிவுரையை முடிப்போம் அடுத்தடுத்த விரிவுரைகளில் இந்த விவாதத்துடன் தொடருவோம்